இப்போது மிகவும் முக்கியமான மற்றும் பிரபலமான விவாத பொருளை பார்க்கலாம் அது பிவி திறனை மின்தொகுப்புடன் இணைத்தல் ஆகும் பிவி திறன் ஏற்ற இறக்கங்களுடையது இது நாள் முழுவதும் மாறக்கூடியது இது நண்பகலில் பெருமத்தை அடையும் இது இன்சொலுசனை பொறுத்தது இது நிலைப்படுத்தப்பட்ட திறன் கிடையாது எனவே ஆற்றல் தாங்கி மின்கலம் அல்லது உந்தப்பட்ட நீர்மின் அமைப்பு அல்லது அமுக்கப்பட்ட வாயு போன்றவை பயன்படுத்த வேண்டும் சிறிது ஆற்றல் சேமிக்கும் பகுதி அல்லது ஆற்றல் இடையகப்படுத்தல் பெரும்பாலான பயன்பாடுகளில் தேவைப்படுகிறது இப்போது மின்தொகுப்பை கருதினால் மின்தொகுப்பு திறன் இருக்கும் அங்கிருந்து எவ்வளவு அளவிலும் திறனை நியாயமான வரம்பில் பெறலாம் இது மாதிரி மூலத்தை போன்றது இதில் மின்மறுப்பு அதாவது வெளியீட்டு மின் மறுப்பு புறக்கணிக்கதக்கது இப்போது எப்படி பிவி திறனையும் மின்தொகுப்பையும் ஒன்றாக இணைப்பது மற்றும் அதிலிருந்து சில பயன்களை பெறுவது பிவி தொகுதியானது எவ்வளவு திறனை வெளியேற்ற முடியுமோ அவ்வளவு திறனும் மின் தொகுப்புக்கு அனுப்பப்படுவதாக கொள்வோம் அதனை மின் தொகுப்பு பல்வேறு விதமான பளுக்களுக்கு முறையாக பகிர்ந்தளிக்கும் உங்களுடைய கட்டிடத்தின் மாடியில் பிவி தொகுதிகள் உள்ளதாக கருதுவோம் அதனை மின்கம்பிகள் மூலமாக மின்தொகுப்புக்கு அளிப்பதாக கருதுவோம் அதனால் நீங்கள் குறைந்த மின் கட்டணத்தை அளிப்பீர்கள் அதனால் மின்தொகுப்புடன் இணைப்பது மிகவும் பிரபலமாகி விட்டது இது குறிப்பிடத்தக்க வழியில் திறனை மின்தொகுப்பிற்கு அளிக்கிறது இதில் பார்க்க வேண்டியது எப்படி நாம் பிவி தொகுதிகளை மின்தொகுப்புடன் இணைப்பது எந்த வகையான மின்னணுவியல் இந்த இணைப்பை சாத்தியப்படுத்தி தருகிறது அதைத் தான் நாம் படிக்க விரும்புவது அதற்கு மூன்று வகையான மின்தொகுப்பு இணைப்பு கொள்கைகளை பார்ப்போம் ஒரு கட்ட மின்தொகுப்பை கருதுவோம் இது மாதிரியான லைன் மற்றும் நியூட்ரல் உள்ளது இரண்டுக்கும் இடையில் மினனழுத்த மூலத்தை காட்டுகிறேன் மின்னழுத்த மூலம் ஒரு சைன் அலைவடிவ மின்னழுத்த மூலம் அம்புக்குறியில் காட்டியுள்ளபடி நான் அளவீடுகளை இந்த முறையில் அமைக்கிறேன் இதனை vg என அழைக்கிறேன் vg என்பது மின்தொகுப்பு மின்னழுத்தத்தை குறிக்கிறது இந்த மின்தொகுப்பில் பக்க இணைப்பாக மற்றோரு மின்னழுத்த மூலத்தை வைக்க முடியாது ஆனால் இந்த முறையில் மின்னோட்ட மூல்த்தை பக்க இணைப்பில் இணைக்கலாம் இந்த மின்னோட்ட மூலம் லைன் மற்றும் நியூட்ரல் இடையே இணைக்கப்பட்டுள்ளது இந்ந மின்னோட்ட மூலம் அதிக மின் மறுப்பு கொண்டது இது முன்னரே குறித்த வைக்கப்பட்ட அளவு மின்னோட்டத்தை மின்தொகுப்புக்கு பாய்ச்சும் இதனால் மின்திறன் தொகுப்பிற்கு கடத்தப்படும் இந்த மின்னோட்ட மூலம் பிவி தொகுதிகளில் இருந்து மின்திறனை பெறுகிறது மின்னோட்ட மூலத்தை உறுதியாக இவ்வாறுதான் இணைக்க வேண்டும் ஒரு எச்சரிக்கை நீங்கள் ஒரு மின்னழுத்த மூலத்தை இவ்வாறு பக்க இணைப்பில் இணைக்கக் கூடாது நான் ஒரு மின்னழுத்த மூலம் உள்ளதாக கருதுகிறேன் இந்த vt குறிகையை பயன்படுத்துகிறேன் பெரும்பாலான நேரங்களில் மின்னழுத்த மூலத்தில் உருவாகும் v இந்த இன்வெர்ட்டரின் வெளியீடாக வரும் இதனை vi என அழைக்கிறேன் இது இன்வெர்ட்டரின் வெளியீடு இது மின்னழுத்த மூலம் நீங்கள் இதனை பக்க இணைப்பாக இணைத்தால் இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு சுற்று மின்னோட்டம் ig இருக்கும் அது அதிக அளவுடன் பிணைக்கப்படும் இந்த மின்னோட்டம் இந்த திசையிலோ அல்லது இந்த திசையிலோ அல்லது ஏதோவொரு திசையிலோ பாய்ந்து வெடிப்பை ஏற்படுத்தும் எனவே இந்த இரண்டுக்கும் இடையில் மின்னழுத்த மூலத்தை நேரடியாக இந்த முறையில் இணைக்க கூடாது அதற்கு பதில் ஒரு மின்மறுப்பு L யை குறுக்காக இந்த முறையில் இணைக்கலாம் இந்த மின் தூண்டி ஆற்றலை வெளியேற்றாத சேமிக்கும் கூறு இது மின்மறுப்பு போன்று செயல் புரியும் அது இந்த இரண்டு மின்னழுத்த மூலங்களை இணைப்பதற்கு முயற்சி செய்யும் வேறுவிதமாக இதனை இப்படி பார்க்கலாம் இந்த மின்னழுத்த மூலம் இந்த மின்தூண்டுதிறனுட்ன இணைந்து ஒரு மின்னோட்ட மூலத்தை அமைக்கும் இப்போது இந்த இரண்டும் இணைந்து மின்னோட்ட மூலம் அதனை நான் மின்தொகுப்புடன் இணைக்கலாம் இப்போது நான் மின்தொகுப்பு மின்னழுத்த அலை வடிவத்தை பார்ப்பதாக கொள்வோம் அதில் உங்களுக்கு எந்தவித கட்டுப்படுத்துதலும் இல்லை அதனை மின் தொகுப்பும் மின்தொகுப்பிற்கு அனுப்ப குறிக்கப்பட்ட மின்னோட்டமும் முடிவு செய்யும் இந்த இரண்டு மின்னழுத்த அலை வடிவ்ங்களை நேரத்திற்கு எதிரான வரைவுகளாக பார்ப்போம் எனவே x அச்சில் நேரம் y அச்சில் மின்னழுத்த மற்றும் மின்னோட்ட மதிப்புகள் இருக்கும் நான் முதலில் மின்னழுத்தத்த மதிப்பை வரைகிறேன் இது 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட சிக்னல் இது 20 ms என்ற கால அளவு கொண்டது இந்த vg என்பது வழக்கமான நுட்பத்தில் அசலான சைனுசொய்டல் அலைவடிவம் நான் இதனை Vmsinωt என எழுதுகிறேன் ஆனால் நடைமுறை நுட்பத்தில் மின்தொகுப்பு மின்னழுத்தம் சைனுசொய்டலாக இருக்காது அது ஒத்திசைவுகளை கொண்டிருக்கும் அங்கு அதிகமான மொத்த ஒத்திசைவு சிதறல் இருக்கும் டிஹெச்டி மின்தொகுப்பு மின்னழுத்த அலைவடிவ்த்தில் இருக்கும் ஆனால் இப்போது மூலம் சைனுசொய்டல் என கொள்வோம் இது ஒரேயொரு அடிப்படை Vmsinωt கொண்டது நீங்கள் மின்தொகுப்பிற்கு போகக்கூடிய மின்னோட்டம் ig யை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என நினைப்பீர்கள் நாம் மின்திறனை எடுக்கக்கூடிய பிவி தொகுதிகளில் இருந்து அதிகபட்ச திறனை பெற எண்ணுகிறோம் அதனால் அதிகபட்ச மின்திறன் மின்தொகுப்புக்கு கொடுக்கப்படும் சில சூழ்நிலைகளில் நீங்கள் மின்னழுத்த அலைவடிவ கட்டத்துடன் இணைந்து ig யை அனுப்ப விரும்பலாம் அதாவது ஓரலகு திறன் காரணியுடன் அனுப்ப எண்ணலாம் மின்னழுத்த கட்டுப்பாடுகொண்ட மூலத்தை செயல்படுத்தும் பிவி தொகுதியின் அதிகபட்ச மின்திறன் அடிப்படையிலான மின்னோட்டம் Im ன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் அந்த மின்னோட்டத்தில் அனுப்பப்படும் இதுதான் ig இது Imsinωt என்பதாகும் எனவே மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் ஆகிய இரண்டும் ஒரே கட்டத்துடன் ஒரேமாதிரியான அலைவடிவம் கொண்டுள்ளன இப்போது மின்திறன் என்பது என்ன மின்திறன் Vm × Im2 எனப்படும் இது நமக்கு தெரியும் இப்போது நீங்கள் தொகையீடு செய்யலாம் 1t பெருக்கல் vgigdt ன் தொகையீட்டுலிருந்து சராசரி மின்திறன் VmIm2 என பெறலாம் இப்போது மின்தூண்டிக்கு இடையில் உள்ள மின்னழுத்தத்தை எடுப்போம் இந்த முறையில் மின்தூண்டிக்கு இடையில் மின்னழுத்தத்தை அளக்கிறேன் இதனை vL என்கிறேன் பின்னர் இந்த மூடிய சுற்றுபகுதியை பார்த்து மின்னழுத்த சமன்பாட்டை எழுதலாம் எனவே vg vL என்பது viக்கு சமமாக இருக்க முடியும் vi என்பது இன்வெர்டரிலிருந்து வெளிவரும் இப்போது vL என்பது என்ன vL என்பது igஉடன் நேரடி தொடர்புடையது ig என்பது சைனுசொய்டல் அதனால் vL ம் சைனு சொய்டலாக இருக்க வேண்டும் vLம் சைனுசொய்டலாக இருந்தால் igம் சைனுசொய்டலாக இருக்க வேண்டும் நாம் சைனுசொய்டலாக இருக்க விரும்புகிறோம் அதாவது vg உடன் ஒரே கட்டத்தில் இருக்க வேண்டும் எனவே vg L digdt என்பதை vi என பார்க்கலாம் இப்போது இந்த முறையில் Imsinωt தரப்பட்டால் digdt ஆனது ωImcosωt ஆகும் இதனை தகுந்த முறையில் சமன்பாட்டில் பதிலிடுவோம் vg ஆனது Vmsinωt ωL Imcosωt ஆகும் வகையீட்டிற்கு பின் அது viக்கு சமமாகும் இதுதான் தீர்மானிக்கும் தொடர்பு இந்த முறையில் vi என்னிடம் இருந்தால் மின்தூண்டிக்கு இடையிலான மின்னழுத்தம் இது கழித்தல் இதுவென இருக்கும் மின் தூண்டி வழியாக பாயும் மின்னோட்டம் அல்லது மின்தொகுப்பிற்கு கொடுக்கப்படும் மின்னோட்டம் ig 1L பெருக்கல் தொகையீடு vi - vg × dt என வரும் இது மின்தூண்டியின் சமன்பாட்டிலிருந்து வரும் இந்த vi யை Vmsinωt ωL Imcosωt - vg க்கு சமன்படுத்தினால் Vmsinωt கள் நீக்கப்படும் இதனால் மின்தூண்டியின் இடையிலான மின்னழுத்தம் ωL Imcosωt ஆகும் இது கொசைன் அலை வடிவம் ஆகும் இப்போது ig தொகையிடும்போது தொகையீட்டியின் வெளியீடு சைன் அலை வடிவத்தில் இருக்கும் இதுதான் நாம் எதிர்பார்த்தது எனவே அது மின்னழுத்தத்துடன் ஒரே கட்டத்தில் இருக்கும் இப்போது இதிலிருந்து கட்டுப்பாடுடைய மூலத்தை எடுக்கிறோம் இதனை எப்படி கட்டுப்படுத்த விரும்புகிறோம் இதனை கட்டுப்படுத்துவதன் மூலம் vi ஆனது இந்த மதிப்பை எடுக்க வேண்டும் என விரும்புகிறோம் இதனால் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய இன்வெர்ட்டரின் வெளியீடு இந்த மதிப்பை கொண்டிருக்கும் இது நான் தகுந்த முறையில் குறிப்பியை வைத்துள்ளதால் வெளியீடு இந்த vi அளவிற்கு வரும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இதன்படி பாயும் மின்னோட்டம் ig இவ்வாறு கொடுக்கப்படும் இது சைனுசொய்டல் ஆகவும் vg உடன் ஒரே கட்டத்திலும் இருக்கும் ஏனெனில் vL என்பது சைனுசொய்டல் இதுதான் அடிப்படை தத்துவம் எனவே மின்னழுத்தத்தால் கட்டுபாடு உடைய இன்வெர்ட்டர்க்கு பதிலாக இந்த மாதிரி குறிப்பு மின்னழுத்தத்தை இன்வெர்ட்டரின் வெளியீடாக கொண்டால் மின்தூண்டியின் வழியாக பாயும் மின்னோட்டம் ig யை கட்டுப்படுத்த முடியும் இந்த மின்னோட்டம் தான் மின்தொகுப்பிற்கு கொடுக்கப்படக்கூடியது நான் igயை திரும்ப கொடுத்து குறிப்பு மின்னோட்டம் ig யை அமைக்கிறேன் ig என்பது குறிப்பு மின்னோட்டம் அதனால் அதிகபட்ச மின்திறனை பிவி தொகுதிகளில் இருந்து பெற முடியும் பின்னர் கட்டுப்படுத்தி தனது பணியை செய்து vi ன் மதிப்பு இங்கு வருமாறு கட்டுப்படுத்தும் உள்ளீட்டை கொடுக்கலாம் இதனால் ig என்பது நீங்கள் அமைத்த மதிப்பில் பாயும் மின்னோட்ட கட்டுப்பாடு உடன் உள்ள இன்வெர்ட்டர் இன்வெர்ட்டர் மற்றும் மின்தூண்டி கொண்டிருக்கும் திரும்ப அனுப்பப்படும் மின்னோட்டம் மின்தூண்டியிலிருந்து அளவிடப்படும் இதனால் குறிப்பி மின்னோட்டம் பிவி தொகுதியிலிருந்து அதிகபட்ச மின்னழுத்தத்தை பெற அமைக்கலாம் எனவே பிவி தொகுதிகளை சிறந்த முறையில் மின் தொகுப்புடன் இணைக்கலாம் இதனைக் கொண்டு இந்த இரண்டையும் ஒருகட்ட மற்றும் மூன்று கட்ட மின்தொகுப்பில் எப்படி பெறலாம் என்று பார்ப்போம்